இப்போது ஒரு வட்டாரத்தில் கிடைமட்ட தட்டையான தட்டில் ஆற்றல் பற்றிய நமது புரிதலை ஒருங்கிணைப்போம் எனவே சில எடுத்துக்காட்டுகள் மூலம் கணக்கிட முயற்சிப்போம் மேலும் இந்த தலைப்பில் சிலவற்றைப் பெற முயற்சிப்போம் தயாராக குறிப்புக்கு நான் இப்போது பரிந்துரைக்கும் சிக்கலைப் புரிந்துகொள்வதை எளிதாக்கும் பூமியை மையமாகக் கொண்ட பார்வை புள்ளியின் படத்தை இங்கே வைத்திருக்கிறேன் எனவே அணுகுமுறை 0 க்கு சமமாக இருக்கும் ஒரு எளிய வழக்கை இப்போது கவனியுங்கள் அந்த இடம் பூமத்திய ரேகையில் அமைந்துள்ளது என்று அர்த்தமா எனவே இப்போது அந்த இடம் பூமத்திய ரேகையில் அமைந்துள்ளது மிகவும் எளிமையானது இப்போது சரிவை எடுத்துக்கொள்வதன் மூலம் அதை மேலும் எளிமையாக்குகிறேன் 0 க்கு சமம் சரிவு என்ன பூமியின் மையப்பகுதியை சூரியனின் மையத்துடன் இணைக்கும் கோடு பூமத்திய ரேகை மூலம் இந்த இன்சோலேஷன் கோடு உருவாக்கும் கோணம் வீழ்ச்சி என்று உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் சரிவை அமைத்தால் 0 என்பது சூரியனின் பூமத்திய ரேகை விமானத்தில் உள்ளது இது ஒரு வருடத்தில் இரண்டு நாட்களில் மட்டுமே நிகழ்கிறது அதுவும் அந்த நாட்களும் உத்தராயண நாட்கள் எனவே 0 சரிவு என்பது ஆண்டின் உத்தராயண நாட்களில் ஒன்றாகும் இரண்டு உத்தராயண நாட்கள் மட்டுமே உள்ளன ஒன்று மார்ச் 21 அன்று வசந்த உத்தராயணம் என்றும் மற்றொன்று செப்டம்பர் 21 அன்று நிகழ்கிறது என்றும் இது இலையுதிர் உத்தராயணம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே உத்தராயண நாட்களில் ஒன்றை நாம் பரிசீலிக்கலாம் இந்த உதாரணத்திற்கு மார்ச் 21 ஆம் தேதி எடுப்போம் எனவே இப்போது பிரச்சனை என்னவென்றால் H0 என்றால் என்ன கிடைமட்ட தட்டையான தட்டில் ஒரு உத்தராயண நாளில் பூமத்திய ரேகையில் 0 0 உள்ள வட்டாரத்தில் தினசரி நிகழ்வு ஆற்றல் என்ன எனவே H0 24 k Lsc sin sin ωsr ஐ கணக்கிடுவோம் இது நாம் பெற்ற சமன்பாடுகளிலிருந்து வருகிறது cosϕ cosδ ஆக இருக்கும் ஏனெனில் ϕ மற்றும் δ 0 மற்றும் இரண்டாவது சொல் ωsr sinϕ sinδ 0 ஆக இருக்கும் மீண்டும் ϕ δ 0 மற்றும் sinϕ பாவம் sinδ 0 ஆகும் எனவே இப்போது இங்கே நாம் k ஐ அறிந்து கொள்ள வேண்டும் எனவே k Lsc ஐ கணக்கிடுவோம் ωsr ஐ அறிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நாம் H0 ஐ கணக்கிட முடியும் எனவே மார்ச் 21 ஆம் தேதி உத்தராயணத்தையும் ஜனவரி 1 ஆம் தேதி முதல் எண்ணுவதையும் ஜனவரி 1 ஆம் தேதி N 1 ஐயும் ஜனவரி 21 ஆம் தேதி முதல் எண்ணத் தொடங்கினால் மார்ச் 21 ஆம் தேதி N 80 ஆகவும் N 80 ஆகவும் இருக்கும் k ஆக இருக்கலாம் கணக்கிடப்பட்ட மற்றும் k Lsc ஐ கணக்கிட முடியும் மேலும் இது 1 38 kW m2 க்கு வெளியே வருவதை நீங்கள் காணலாம் மற்றும் ωsr ஐ cos 1of tanϕ tanδ ஆல் வழங்கப்படுகிறது எனவே இது நமக்குத் தெரியும் ϕ 0 நமக்கு தெரியும் δ 0tanϕ tanδ 0 எனவே இந்த 0 இன் cos 1 π2 ஆகும் எனவே சூரிய உதய நேர கோணம் π 2 ஆகும் எனவேநமக்கு ωsr தெரியும் எனவே H0 ஐ 24x1 38 kW m2 π sin π 2 என்று கணக்கிடலாம் இப்போது இது மாறிவிடும் 10 54 கிலோவாட் மீ 2 நாள் இப்போது இந்த மதிப்பு m2 day க்கு ஒரு ஆற்றலாகும் இது பூமத்திய ரேகை 0 0 இல் அமைந்துள்ள ஒரு வட்டாரத்தில் நிகழ்ந்த சம்பவமாகும் மேலும் இது உத்தராயண நாட்களில் ஒன்றான δ 0 இல் மதிப்பிடப்படுகிறது மேலும் வளிமண்டல விளைவுகள் எதுவும் இல்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாளின் நீளத்தைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று சொல்லலாம் எனவே ஒரு அட்சரேகை 0 க்கு சமம் என்று சொல்லலாம் அதாவது இருப்பிடம் பூமத்திய ரேகையில் உள்ளது ϕ 0 நாள் நீளம் என்ன இரண்டாவது வழக்கு பூமத்திய ரேகைக்கு வடக்கே அட்சரேகை 0 க்கும் அதிகமான அட்சரேகை பூமத்திய ரேகைக்கு வடக்கே மற்றும் கோடைகாலத்தில் வடக்கு அரைக்கோளத்தில் மற்றும் கேஸ் சி எனக் கூறலாம் இது 0 ஐ விட பெரிய அட்சரேகை என்று சொல்லலாம் இது வடக்கு அரைக்கோளத்தில் ஒரு இடம் மற்றும் வடக்கு அரைக்கோளத்தில் குளிர்காலம் இந்த நிலைமைகளின் கீழ் இந்த ஒவ்வொரு நிபந்தனைகளுக்கும் நாள் நீளம் என்ன இப்போது அதைக் கணக்கிடுவது எப்படி என்று பார்ப்போம் நாளின் நீளம் சூரிய உதய நேர கோணத்தில் இரண்டு மடங்கு 2 ωsr மற்றும் ரேடியன்களில் ωsr ரேடியன்களில்இருப்பதால்வெளிப்படுத்தப்படுகிறது இருப்பினும் நீங்கள் அதை மணிநேரங்களில் வெளிப்படுத்த விரும்பினால் நாள் மணிநேரத்தில் வெளிப்படுத்த மிகவும் வசதியானது இது 2x12 is என்று நாங்கள் கூறுகிறோம் இந்த மாற்று காரணியை ωsr ஆகக் கண்டோம் இது இப்போது உங்களுக்கு நாள் நீளத்தைக் கொடுக்கும் மணி எனவே இது உங்களுக்கு 24 π rsr ஐ வழங்குகிறது இது cos 1 tan ϕ tan இது மணிநேரங்களில் வெளிப்படுத்தப்படும் நாளின் நீளமாக இருக்கும் இப்போது ஒரு வழக்கை எடுத்துக் கொள்வோம் ஒரு வேளை பூமத்திய ரேகையில் அமைந்துள்ள ஒரு இடத்தில் நாளின் நீளத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பதைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் அது ஆண்டின் எந்த நேரத்திலும் இருக்கலாம் எனவே ϕ 0 க்கு நாளின் நீளம் இரண்டு மடங்கு ωs ஆல் வழங்கப்படுகிறது அல்லது மணிநேரத்தில் இந்த உறவை 24 π மற்றும் cos 1 tan ϕ tan δ 0 ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே co இன் cos 1 π 2 மற்றும் உங்களுக்கு 12 மணி நேரம் கிடைக்கும் எனவே நாளின் நீளம் 12 மணிநேரம் 6 முதல் 6 ஆகும் எனவே இந்த 12 மணிநேர முழு நாளை இன் மதிப்பைப் பொருட்படுத்தாது எனவே இது ஆண்டின் நேரத்தைப் பொருட்படுத்தாது எனவே tan δ δ என்பது 0 முதல் 23 மற்றும் 12 அல்லது 0 முதல் 23 மற்றும் ½ டிகிரி வரை எந்த மதிப்பும் இருக்கலாம் இப்போது ϕ0 எனில் அந்த இடம் பூமத்திய ரேகையில் அமைந்திருந்தால் இந்த பெருக்கல் காலம் என்பது 0 ஆகும் எனவே ஆண்டின் நேரத்தைப் பொருட்படுத்தாமல் நாளின் நீளம் 12 மணிநேரம் என்பதை நீங்கள் எப்போதும் காண்பீர்கள் ஆனால் அது எல்லா அட்சரேகைகளிலும் இல்லை இது பூமத்திய ரேகைக்கு மிகவும் குறிப்பிட்டது எனவே எடுத்துக்காட்டு B ஐக் கவனியுங்கள் இப்போது B வழக்கில் பூமத்திய ரேகைக்கு வடக்கே இருக்கும் ஒரு இடத்தின் நீளத்தையும் பூமத்திய ரேகைக்கு மேலே எந்த இடத்தையும் கோடைகாலத்தில் வடக்கு அரைக்கோளத்தில் சரிவு கோணத்தையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நேர்மறையானது மற்றும் சூரியன் இன்சோலேஷன் கோடு ஒரு கோணத்தைக் கொண்டிருக்கிறது இது பூமத்திய ரேகை தொடர்பாக நேர்மறையானது இப்போது இதுபோன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போது cos ωsr சூரிய உதயக் கோணத்தைக் கவனியுங்கள் எனவே cos ωsr tanϕ tanδ ஆல் வழங்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது ϕ 0 ஐ விட அதிகமாக உள்ளது அது நேர்மறையானது மற்றும்δ 0 ஐ விட அதிகமாக இருப்பதால் நமக்கு தெரியும் வடக்கு அரைக்கோளத்தில் கோடை காலம் எனவே இவை இரண்டும் அதிகமாக இருக்கும்போது அல்லது நேர்மறை cos ωsr எதிர்மறை மதிப்பாக இருக்கும் எனவே cos ωsr என்பது எதிர்மறை மதிப்பாகும் பின்னர் ωsr இரண்டாவது நால்வரில் உள்ளது எனவே நீங்கள் அதை π 2 ஐ விட அதிகமாக இருக்கும் 2 ஆகையால் இந்த குறிப்பிட்ட வழக்கின் மதிப்பு நாளின் நீளம் 24 π ωsr மதிப்பு π 2 ஐ விட அதிகமாக வழங்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இதன் விளைவாக நாளின் நீளம் 12 மணி நேரத்திற்கும் அதிகமாக இருக்கும் எனவே கோடையில் வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள அட்சரேகைகளைப் பொறுத்தவரை அவை பகல் நீளம் 12 மணிநேரத்தை விட அதிகமாக இருப்பதைக் காண்பீர்கள் அதனால்தான் கோடையில் நாம் காணும் வடக்கு அட்சரேகைகள் இரவு வரை சூரிய ஒளியைக் கொண்டிருக்கும் இப்போது வழக்கு c க்கு நாளின் நீளம் இதேபோன்ற உறவால் வழங்கப்படுகிறது ஒரே விஷயம் என்னவென்றால் வடக்கு அரைக்கோளத்தில் பூமத்திய ரேகைக்கு வடக்கே அமைந்துள்ள ஒரு இடத்தைப் பற்றி மட்டுமே பேசுகிறோம் ஆனால் இது வடக்கு அரைக்கோளத்தில் குளிர்கால நேரம் அதாவது சரிவு எதிர்மறையானது எனவே அந்த நிபந்தனையின் கீழ் cos ωsr நேர்மறை மதிப்பாக மாறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் δ 0 ஐ விட குறைவாக மாறும் இது குளிர்காலமாக இருந்தால் வடக்கு அரைக்கோளம் தெற்கு அரைக்கோளத்தில் கோடைகாலமாகவும் சரிவு எதிர்மறை மதிப்பாகவும் இருக்கும் எனவே ωsr என்பது π 2 க்கும் குறைவான மதிப்பாக இருக்கும் இப்போது இதை இங்கே பயன்படுத்துவதால் மதிப்பு 24 π rsr மதிப்புக்கு சமம் இது π 2 க்கும் குறைவாக இருக்கும் இதன் விளைவாக நாளின் நீளம் 12 மணி நேரத்திற்கும் குறைவாக இருக்கும் எனவே பூமத்திய ரேகைக்கு மேலே உள்ள வடக்கு அரைக்கோளத்தில் அதே அட்சரேகைக்கு கோடையில் இது 12 மணி நேரத்திற்கும் அதிகமாகவும் குளிர்காலத்தில் இது 12 மணி நேரத்திற்கும் குறைவாகவும் இருப்பதைக் காண்கிறீர்கள் இவை முக்கியமானவை பூமத்திய ரேகைக்கு ஒரு இடத்திற்கு ஆண்டின் நேரத்தைப் பொருட்படுத்தாமல் நாளின் நீளம் எப்போதும் 12 மணி நேரம் ஆகும் பூமத்திய ரேகைக்கு வடக்கே ஒரு இடத்திற்கு வடக்கு அரைக்கோளத்தில் கோடைகாலங்களில் நாளின் நீளம் 12 மணி நேரத்திற்கும் அதிகமாகவும் குளிர்காலத்தில் வடக்கு அரைக்கோள அட்சரேகைகளுக்கு நாளின் நீளம் 12 மணி நேரத்திற்கும் குறைவாகவும் இருக்கும் பூமத்திய ரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள இடங்களுக்கும் இதேபோன்ற இணைப்புகளைப் பெறலாம்